இந்த பாடத்திட்டத்தின் மற்றொரு தொகுதி 'மைக்ரோவேவ் இண்டகிரேட்டட் சர்க்யூட்க்கு' வருக முந்தைய தொகுதியில் S அளவுருக்களின் அடிப்படை பண்புகளை நாம் பார்த்தோம் இந்த தொகுதியில் S அளவுருக்களின் பண்புகள் குறித்த எங்கள் விவாதத்தை குறிப்பாக 2 போர்ட் நெட்வொர்க்குகளுக்குப் பயன்படுத்துவோம் எனவே முந்தைய தொகுதியில் 2 சிறப்பு நிகழ்வுகளுக்கு நெட்ஒர்க்குகளின் 2 சிறப்பு பண்புகள் இருப்பதைக் கண்டோம் 1 என்பது ரேசிப்ரோசிடி மற்றொன்று லாஸ்ட்லெஸ் தன்மை நாம் சில சிறப்புகளைப் சிறப்பு நிபந்தனைகளை டிரைவ் செய்வோம் அத்தகைய நெட்வொர்க்குகளின் S அளவுருக்கள் Sa Sat பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகள் எனவே 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கான விவாதத்தை நாங்கள் தொடர்கிறோம் 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு எங்கள் S அளவுரு மேட்ரிக் இது போன்றதாக இருக்கும் சாதனம் லாஸ்ட்லெஸ் ஆக இருந்தால் முதலில் ரேசிப்ரோசிடி நிபந்தனையுடன் தொடங்கலாம் மேலும் இந்த மேட்ரிக் சிம்மேற்றிக் ஆக இருக்க வேண்டும் சரி இது லாஸ்ட்லெஸ் ரேசிப்ரோகல் ஆக இருந்தால் இப்போது இங்கே நான் அனைத்து பேஸ்ஸிவ் நெட்வொர்க்குகளும் ரேசிப்ரோகல் என்று சொல்ல வேண்டும் எனவே நான் சொன்னால் நான் ஒரு ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்ட்லெஸ் நெட்ஒர்க்கை குறிப்பிடுகிறேன் என்றால் இது ஒரு நெட்வொர்க் போன்றது இது இண்டக்டன்ஸ் போன்ற பேஸ்ஸிவ் ரியாக்டிவ் கூறுகளை மட்டுமே கொண்டுள்ளது மற்றும் சில கபேசிடான்ஸ் அந்த நெட்வொர்க்கில் எந்த ரெசிஸ்டான்ஸ் இல்லை என்று கூறுகின்றன எனவே அது லாஸ்ட்லெஸ் ஆக இருந்தால் எங்கே U என்பது ஐடென்டிட்டி மேட்ரிக் ஆக கொண்ட S ஹெர்மிடியன் நிபந்தனை இருப்பதை நாம் அறிவோம் அதனால் நான் எனது S அளவுரு மேட்ரிக்ஸை விரிவுபடுத்தினால் இந்த S 2 1 S 1 2ஐ பெறவேண்டும் ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே விவாதித்ததைப் போல ரெசிப்ரோசிட்டி தான் காரணம் இந்த S ஹெர்மிடியன் S டைம்ஸ் S ஐ நாம் பின்பற்றலாம் எனவே அடிப்படையில் இந்த மேட்ரிக்ஸ் பெருக்கத்தை விரிவுபடுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் பின்னர் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே முதல் சமன்பாட்டிலிருந்து மற்றும் இந்த சமன்பாடு எனவே நமக்கு 4 செட் சமன்பாடு உள்ளது எனவே இந்த 1 2 3 4 ஐ லேபிளிட்டால் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் இவ்வாறு எழுதலாம் இப்போது இவை 2 ஐ சமன்படுத்துவதால் இது அவைகளுக்கு பொதுவானது எனவே அடிப்படையில் இது இந்த வார்த்தையை நீக்குகிறது எனவே இங்கிருந்து நாம் நேராக எழுதலாம் அதாவது S 1 1 மற்றும் S 2 2 அதே அளவு இருக்க வேண்டும் இந்த சமன்பாட்டிலிருந்து S12 எனவே இது என்பதைக் குறிக்கிறது நாம் வரையறுக்கிறோம் என்றால் S அளவுருக்கள் காம்ப்ளக்ஸ் அளவுகளாக இருப்பதால் கட்டங்களின் அடிப்படையில் S அளவுருக்களை வரையறுக்கவும் இது ஒரு அளவு மற்றும் ஒரு வாதம் S 2 2 S 1 1 S 2 2 அளவு S 1 1 அளவிற்கு சமம் என்பதால் ஆனால் அவை வெவ்வேறு கட்டங்களைக் வேறுபட்ட வாத சொற்கள் கொண்டிருக்கலாம் அதனால்தான் நான் S 1 1 க்கு தீட்டா 1 மற்றும் S 2 2 க்கு தீட்டா 2 ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் S 1 2 இதை இப்படி தேர்ந்தெடுத்து அதன் ஃபேஸர் தீட்டா 1 ஆக இருக்கட்டும் இப்போது S 1 1 இன் அளவு எனக்குத் தெரிந்தால் S 2 2 இன் அளவையும் நான் அறிவேன் மேலும் S 1 2 இன் அளவையும் நான் அறிவேன் இந்த உறவிலிருந்து இந்த சமன்பாடுகளுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் எனவே S 1 1 அளவு தெரிந்தால் S 2 2 அளவு S 1 2 அளவு தெரியும் ஆனால் நாம் இன்னும் தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 1 2 இன் மதிப்புகளைக் கண்டறியவேண்டும் எனவே இந்த கட்டத்தில் நமக்கு 4 தெரியாத மதிப்புகள் தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 1 2 மற்றும் S 1 1 இன் அளவு எனவே 2 போர்ட் நெட்வொர்கின் மீன்ஐ முழுமையாக வகைப்படுத்த நாம் இன்னும் 4 அளவுருக்களைக் குறிக்கிறோம் ஆகவே எண்ணிக்கையின் அளவுருக்களை மேலும் குறைக்க முடியுமா என்று பார்ப்போம் இப்போது நாம் பார்த்தபடி மற்றொரு 2 சமன்பாடுகள் உள்ளன எனவே 1 சமன்பாட்டின் தொகுப்பு மற்றொரு சமன்பாடு இந்த மேட்ரில் இருந்து வரையறுக்கப்பட்டுள்ளது நாம் இந்த மேட்ரிக்ஸுக்குத் திரும்பிச் சென்றால் இந்த சமன்பாடு எனவே இதை சமன் செய்தால் இவை நீக்கப்பட்டது ஏன் என்றால் இவை சில குழப்பங்களை உருவாக்கக்கூடும் இது அந்த சமன்பாடுகளுக்கான லேபிள் மட்டுமே சரி அந்த சமன்பாட்டிலிருந்து நாம் காணக்கூடியது என்னவென்றால் இப்போது நான் S அளவுருக்களை phasers அடிப்படையில் எழுதுகிறேன் இப்போது இதை சிம்ப்ளிபய் செய்வது நமக்கு சமன்பாட்டை தரும் ஏனெனில் S 2 2 S 1 1 ஐப் போன்றது எனவே அனைத்து அளவு விதிமுறைகளும் ரத்து செய்யப்படும் நாம் இறுதியில் முடிவுக்கு வருவது என்னவென்றால் எனவே சமன்படுத்துதல் இறுதியாக இதை எளிதாக்குவது என்பது இந்த சமன்பாட்டை இப்போது இடது புறத்தை மற்றும் வலது புறத்தை ஒப்பிடுகிறது நாம் வெறுமனே எழுதலாம் அல்லது இது இறுதி எக்ஸ்பிரஷன் எனவே நாம் என்ன செய்தோம் இங்கே நாம் மற்றொரு வேரியபில் தேவையை நீக்கிவிட்டோம் எனவே ஆரம்பத்தில் நாங்கள் முழுமையாக வகைப்படுத்த 4 வேரியபில் தேவை என்று சொன்னோம் இப்போது இந்த உறவோடு நாம் தேவையை 3 வேரியபில் ஆக குறைத்துள்ளோம் எனவே S 1 1 அளவு தீட்டா 1 மற்றும் தீட்டா 2 ஆகியவற்றை நாம் அறிந்தால் லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் 2 போர்ட் நெட்வொர்க்கை நாம் முழுமையாக வகைப்படுத்தலாம் S அளவுருக்களை எவ்வாறு நேரடியாக கணக்கிட முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் முந்தைய விரிவுரையில் இப்போது நாம் பார்த்த 1 வழி எஸ் அளவுருக்களுடன் இசட் அளவுருக்களைப் பற்றிய ஒரு சூத்திரம் இருந்தது எனவே எந்தவொரு நெட்வொர்க்குக்கும் நாம் முதலில் இசட் அளவுருக்கள் அல்லது Y அளவுருக்களைக் கண்டுபிடித்து பின்னர் அந்த சூத்திரத்தைப் பயன்படுத்த்தி S அளவுருக்களை அறியலாம் அல்லது நீங்கள் S அளவுருக்களை அறிய விரும்பினால் நாம் Y அளவுருக்களைக் கண்டுபிடித்து நாம் ரிவர்ஸ் முறையில் செய்யலாம் ஆனால் முதல் கொள்கைகளிலிருந்து S அளவுருக்களைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பிறகு நாம் எப்படி இதை செய்வது மிக எளிய எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு புதிய ஸ்லைடைப் பயன்படுத்துகிறேன் இது போன்ற எளிய நெட்வொர்க் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு எளிய தொடர் எதிர்வினைகள் Z1 மற்றும் Z2 போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 இன் முறையான தனிச்சிறப்பு மின்மறுப்புகள் என்று சொல்லலாம் இப்போது இந்த அமைப்பின் அனைத்து S அளவுருக்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நாம் முதலில் பார்க்க வேண்டியது இதுதான் லாஸ்ட்லெஸ் அமைப்பு இதுவும் ரேசிப்ரோகல் அமைப்பு என்பதால் நாம் S 1 2 S 2 1 ஆக இருக்க வேண்டும் சரி இப்போது S 1 1 ஐக் கண்டுபிடிப்பதற்கு S 1 1 இதுபோன்று வரையறுக்கப்படுகிறது எனவே இன்சிடென்ட் அலையாக A 1 மற்றும் ரெப்லெக்டிவ் அலையாக B 1 இருந்தால் இதேபோல் A 2 போர்ட் 2 இல் இன்சிடென்ட் அலை எனவும் மற்றும் B 2 போர்ட் 2 இல் ரெப்லெக்டிவ் அலை எனவும் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே இது A 2 0 என்றால் A 2ஐ 0 க்கு சமமாக்குவது எப்படி என்பது கேள்வி Aஐ 0 க்கு சமமாக்க முடியுமா என்று பார்ப்போம் போர்ட் 2 இல் ஒரு சுமை Z 2 ஐ சேர்ப்போம் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது சுமை Z 2 ஐ தாக்கும் அலை இன் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் என்னவாக இருக்கும் காமா l Z 2 சிறப்பியல்பு மின்மறுப்பு Z போர்ட் 2 இல் சிறப்பியல்பு மின்மறுப்பு Z 2 என்றும் மற்றும் சிறப்பியல்பு மின்மறுப்பு போர்ட் 1 இல் Z 1 ஆகும் எனவே காமா Z2 ஆக இருக்கும் இது சுமை கழித்தல் சிறப்பியல்பு மின்மறுப்பு ஆக இருக்கும் இது Z 2Z 2 Z 2 க்கு இணையாகவும் 0 ஆக இருக்கும் இப்போது நான் B 2 இன் அடிப்படையில் A 2 ஐ எழுதினால் அவை எவ்வாறு தொடர்புடையது எனில் A 2 B 2 காமா L ஏனெனில் காமா L என்பது இந்த கட்டத்தில் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் இந்த உறவு செல்லுபடியாகும் ஆனால் காமா L 0 ஆக இருப்பதால் இதுவும் கூட 0 க்கு சமம் எனவே போர்ட் 2 இல் ஒரு மேட்ச் லோடு Z 2 ஐ இணைப்பதன் மூலம் நாம் A 2 ஐ அகற்றிவிட்டோம் எனவே இப்போது நாம் கண்டுபிடித்தது S 1 1 க்கான முதல் நிபந்தனை பி 1 ஐ திருப்தியடைய செய்வது S 11B1A 1 இங்கு A 2 0 ஆகும் எனவே நாங்கள் அதை செய்துள்ளோம் இப்போது B 1 என்றால் என்ன இந்த வட்டத்திற்கு A 1 இல் b 1 என்றால் என்ன இது காமாவுக்கு சமம் என்று நாம் கூறலாம் இல்லையென்றால் காமா என்பது B 1 A 1 காமா இன் மற்றும் S 1 1க்கான இடையிலான வேறுபாடு என்னவென்றால் காமா S 1 1 க்கு நாம் 0 க்கு சமமான A 2 ஐ கொண்டிருக்க வேண்டும் ஆனால் காமா இன்னும் A 0 க்கு சமமாக இருக்கத்தேவையில்லை ஆனால் இந்த சுமையை இணைப்பதன் மூலம் இந்த சர்க்யூட் செய்துள்ளோம் இதனால் A 2 ஐ நீக்கியது எனவே இப்போது A 2 எப்போதும் 0 ஆக இருக்கும் எனவே இந்த சுற்றுக்கான S 1 1 இந்த காமாவுக்கு சமம் இந்த முழு சர்க்யூட்இல் I சுமை Z 2 எனவே இப்போது காமா நமக்குத் தெரியும் Z in போர்ட் 1 ல் உள்ள சிறப்பியல்பு மின்மறுப்பு Z in Z 1 எனவே நாம் இசட் 1 என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் காமா இன் என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் எனவே நாம் S 1 1 என்றால் என்ன என்பதையும் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த சர்க்யூட் S Z என்ன என்று பார்ப்போம் இது Z in மதிப்பு ஏனெனில் Z என்பது J X உடன் தொடர் இணைப்பில் இருப்பதால் காமா இன் என்பது ZinZ1 Z2jx Z1Z2jx1 இதிலிருந்து உங்களுக்குத் தெரியுமா என்பதை நாங்கள் சரிபார்க்கவும் முடியும் இது லாஸ்ட்லெஸ் மற்றும் இது ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க் என்பதால் சரிபார்க்கமுடியும் இது முழுவதும் S 1 1 க்கு சமமாக இருக்கும் இப்போது நாம் இதேபோல் தொடர்ந்தால் S 2 2 ஐயும் கண்டுபிடிக்கலாம் மோட் S 1 1 S 2 2 ஆக இருக்கும் என்பதை சரிபார்க்க முடியும் இந்த ஒற்றுமையின் காரணமாக இந்த சர்க்யூட்இன் லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் தன்மை மற்றும் நாங்கள் கொண்டிருந்த உறவு 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட சில ஸ்லைடுகளை ஆரம்பத்தில் பார்த்தால் நீங்கள் இந்த மாடுலஸ் S2 இன் மாடுலஸாக இருக்கும் என்பதை சரிபார்க்கலாம் உண்மையில் சிமெட்ரிகிலிருந்து நாம் S 1 1 ஐ இந்த எக்ஸ்பிரஷனில் கொடுத்தால் S 2 2 என்னவாக இருக்கும் என்பதை நேரடியாக எழுதலாம் S 2 2 இது போன்றதாக இருக்கும் எனவே Z 1 மற்றும் Z 2 ஆகியவை பரிமாற்றம் செய்யப்படும் இதிலிருந்து S 1 1 மாக் அளவு S 2 2 அளவிற்கு சமமாக இருக்கும் என்பதை நாம் எளிதாக சரிபார்க்க முடியும் S 2 1 அளவுரு அல்லது S 1 2 அளவுருவை நாம் கண்டுபிடிக்க விரும்பினால் இப்போது அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் S 2 1 ஐ B 2 A 1 என வரையறுக்கப்படுகிறது இங்கு A 2 0 ஆக இருக்கும் எனவே மீண்டும் நாம் A20 ஆக பெற வேண்டும் இப்போது எங்கள் சர்க்யூட்க்கு திரும்பி வருகிறோம் A 2 ஐ 0 க்கு சமமாக மாற்றுவதற்காக இதைப் போன்ற ஒரு சுமை Z 2 ஐ இணைக்கிறோம் ஆனால் அடுத்து என்ன செய்வது என்று் பார்ப்போம் I 1 மற்றும் I 2 ஆகியவை முறையே போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 க்கு பாயும் மின்னோட்டங்கள் என்று வைத்துக்கொள்வோம் இயல்பாக்கப்பட்ட அடிப்படையில் அதே சமன்பாட்டை எழுதினால் I1 I2 inped மின்னோட்டங்கள் நாம் இதை இப்படி எழுதலாம் என்று நமக்குத் தெரியும் எனக்குத் தெரிந்த I1 அளவு இயல்பாக்கப்பட்ட I 1 க்கு சமம் A1 B1Z1A2 I2 இதன் மூலம் வழங்கப்படும் சமம் இந்த இணைப்பு மூலம் இந்த A 2 0 ஆக செய்யப்பட்டுள்ளது என்பது நமக்குத் தெரியும் எனவே இங்கிருந்து நாம் இதை வெறுமனே எழுதலாம் Z 1 இன் சதுர மூலத்தில் A 1 கழித்தல் B 1 சமமாக இருக்கும் இசட் 2 இன் சதுர மூலத்தில் பி 2 ஐ பிளஸ் செய்ய எனவே இங்கிருந்து இரு பக்கங்களையும் A 1 ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் Z 1 இன் சதுர மூலத்தில் A 1 இல் 1 கழித்தல் B 1 என்பது Z 1 சதுர மூலத்தின் மீது A 1 இல் B 2 க்கு சமம் எனவே இது S 1 1 க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் எனவே இது சதுர மூலத்தில் 1 கழித்தல் S 1 1 என்பதைக் குறிக்கிறது Z 1 இன் S 2 1 க்கு சமம் மற்றும் இது S 2 1 க்கு சமம் என்று நமக்குத் தெரியும் என்பதால் இங்கிருந்து நாம் பெறலாம் S 2 1 க்கான எக்ஸ்பிரஷன் Z 1 சதுர மூலத்தில் Z 2 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இறுதி எக்ஸ்பிரஷன் S 2 1 நாம் பெற வேண்டியது இதுவே ஆகும் இப்போது நாங்கள் விவாதித்த 2 போர்ட் நெட்வொர்க்கின் அடிப்படை பண்பு இது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கே மிகவும் எளிமையான வழக்கு மற்றும் மிகவும் சிக்கலான சர்க்யூட்களுக்கு எங்களுக்கு இன்னும் விரிவான நெட்வொர்க் தேவைப்படும் அது I 1 மற்றும் I 2 க்கு இடையிலான உறவைக் கண்டுபிடிப்பதற்கான பகுப்பாய்வு ஆனால் இங்கே அடிப்படை தொடர்வு ஒன்றே தான் நீங்கள் தான்முதலில் I 1 மற்றும் I 2 க்கு இடையிலான உறவைக் கண்டுபிடித்து அல்லது B 1 மற்றும் B 2 க்கு இடையிலான உறவைக் கண்டுபிடித்து பின்னர் இதை Is மற்றும் Bsஐ இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் இயல்பாக்கப்பட்ட மின்னோட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு இயல்பாக்கப்பட்ட மின்னோட்டங்கள் மற்றும் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்களை விரிவாக்குகிறீர்கள் இதை இயல்பாக்கப்பட்ட இன்சிடென்ட் மின்னழுத்தங்கள் மற்றும் இயல்பாக்கப்பட்ட ரெப்லெக்டிவ் மின்னழுத்தங்களின் அடிப்படையில் கொடுக்கிறீர்கள் மற்றும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் இயல்பாக்கப்பட்ட இன்சிடென்ட் மற்றும் ரெப்லெக்டிவ் மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களை வைத்து தேவையான S அளவுருக்களை பெறுகிறோம் 2 போர்ட் நெட்வொர்க் மிகவும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது என்று நான் சொன்னது போல் இப்போது வேறு சில பயன்பாடுகள் உள்ளன இது மைக்ரோவேவ் நெட்வொர்க்கின் மிகவும் பொதுவான வடிவம் சில தனித்துவமான பண்புகள் அல்லது தனித்துவமான முடிவுகள் அல்லது 2 போர்ட் நெட்வொர்க்குடன் தொடர்புடைய தனித்துவமான அளவுருக்கள் உள்ளன அதை எவ்வாறு பெறுவது என்பதை நான் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் அதன் அவசியம் என்ன எனவே அனைத்து 2 போர்ட் நெட்வொர்க்குகளுடனும் அடிக்கடி தொடர்புடைய முக்கியமான அளவுருவுக்கள் உள்ளீட்டு ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் என அழைக்கப்படுகிறது இந்த 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு இது போன்ற As மற்றும் Bs களுக்கு இடையிலான S B உறவை நாம் எழுதலாம் பின்னர் ஒரு 2 போர்ட் இல் நடந்த இந்த இன்சிடென்ட் போர்ட் A2 இல் நடந்த இன்சிடென்ட் நான் விவரிக்கையில் நாம் இருக்கும் போது உண்மையில் பிரதிபலிப்பு என்பது சுமைகளிலிருந்து பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டை நான் எழுத முடியும் இப்போது இந்த முதல் சமன்பாட்டை தீர்க்கிறது இரண்டாவது சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கு B 2 2 மைனஸ் S 2 2 இல் S 2 1 க்கு சமம் காமா l இந்த முழு நேரத்தையும் A 1 மடங்கு பின்னர் இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் மாற்றினால் எங்களுக்கு கிடைக்கும் A 1 இன் அடிப்படையில் S 1 1 மற்றும் S l 2 காமா எல் முறை S 2 1 இல் 1 கழித்தல் S 2 2 இல் B 1 க்கான வெளிப்பாடு காமா l இப்போது இங்கிருந்து காமா இன்னனுக்கான ஒரு எக்ஸ்பிரஷனைக் காணலாம் ஏனெனில் உள்ளீட்டு ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் காமா குணகம் வெறுமனே இந்த இன்னால் வழங்கப்படுகிறது இது B 1 A 1 க்கு சமமாக இருக்கிறது எனவே இது முழுவதும் காமா இன்னாக இருக்க வேண்டும் அல்லது காமா இன் B1 க்கு சமமாக இருப்பதால் A1 இல் S 1 1 மற்றும் S 1 2 எஸ் க்கு சமமாக இருப்பதால் நான் சரியாக எழுத முடியும் S 2 1 காமா l 1 S 22 காமா l இப்போது இது அனைத்து 2 போர்ட் நெட்ஒர்க்களுக்கும் ஒரு முக்கியமான அளவுருவாகும் ஏனெனில் பொருந்தக்கூடிய நல்ல உள்ளீட்டிற்கு இந்த காமா m குறைவாக இருக்கவேண்டும் சாத்தியமான முன்னுரிமை 0 இப்போது வழக்கமாக நாம் S 1 1 மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை ஒரு பெருக்கி கொடுக்கப்பட்டால் S 1 1 என்பது நிலையானது ஆனால் காமா l மீது எங்களுக்கு சில கட்டுப்பாடு உள்ளது எனவே காமா 1 0 க்கு சமமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால் காமா இன் S11 ஆக குறைகிறது இப்போது இதேபோல் காமா inக்கு எக்ப்ரஷனை நாங்கள் எழுதியுள்ள வழியில் காமா out க்கும் ஒரு எக்ஸ்பிரஷனை எழுதலாம் இது வெளியீட்டு ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் சிமெட்ரி ஐ பின்பற்றினால் நீங்கள் இந்த காமா out இன் மதிப்பை பெற முடியும் எனவே காமா இன்னின் மதிப்பை போலவே காமா அவுட்டுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பல பயன்பாடுகளில் காமா அவுட் முடிந்தவரை குறைவாக இருக்க விரும்புகிறோம் அதனால் இரண்டுமே இந்த காமா இன் மற்றும் காமா அவுட் குறைவாக இருந்தால் அவை ஒரு நல்ல பொருத்தமாக கருதப்படுகிறது இப்போது ஒரு எளிய எடுத்துக்காட்டு நான் இங்கே காட்ட விரும்புகிறேன் ஒரு அட்டென்யூட்டர் இது ஒரு S அளவுரு மேட்ரிக்ஸ்ஐ கொண்டுள்ளது அட்டென்யூட்டர் என்பது 2 போர்ட் சாதனமாகும் அதன் S அளவுரு மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸின் மூலம் வழங்கப்படுகிறது இது S 1 2 ஆகவும் இது 0 ஆக இருப்பதால் S 1 1 மற்றும் S 2 2 இரண்டும் 0 ஆகும் எனவே காமா அவுட் S 2 1 காமா S S 1 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது S முதல் 1 கழித்தல் S 1 1 காமா S இந்த காமா S என்பது நாம் சுமை ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் போலவே ஜெனரேட்டர் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஆகும் மேலும் நாம் ஜெனரேட்டர் ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் ஐ கொண்டுள்ளோம் இப்போது S 1 1 0 என்பதால் இதை S 2 1 காமா S S 1 2 ஆகக் குறைக்க வேண்டும் பின்னர் அது ரேசிப்ரோகல் சாதனம் எனவே நான் இதை நேரடியாக எழுதினால் S 2 12 பெற்றோம் எனவே வரிசையில் காமா அவுட் ஐ குறைக்க காமா s0 க்கு மாற்றுவோம் அல்லது எங்கள் அமைப்புகளை வடிவமைக்கிறோம் S ga 2 1 மேக்னெட்டியூடு ஸ்கொயர் முடிந்தவரை குறைவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த சொற்பொழிவின் சுருக்கமாக இந்த சொற்பொழிவில் நாங்கள் அடிப்படைகளை உள்ளடக்கியுள்ளோம் என்று கூற விரும்புகிறேன் நாம் உள்ளடக்கிய அடிப்படைகள் மட்டும் அல்ல 2 போர்ட் நெட்வொர்க்குகளுக்கான S அளவுருக்கள் இன் பண்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்றன முந்தைய தொகுதியில் நாங்கள் கருத்தில் கொண்டது எந்தவொரு பொது நெட்வொர்க்கின் எந்தவொரு போர்ட்டின் பண்புகளும் இங்கே 2 போர்ட் இன் பண்புகளாக சென்றோம் 2 போர்ட் நெட்வொர்க்குகள் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் 2 முக்கிய அளவுருக்கள் காமா in மற்றும் காமா out ஆகியவை இன்சிடென்ட் பொருத்தத்துடன் தொடர்புடையவை இப்போது 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கான சமன்பாடுகளை எழுதுவது மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஏராளமான சமன்பாடுகள் உள்ளன எனவே இப்போது 2 போர்ட் நெட்வொர்க்குகள் ஒன்றுக்குஒன்று இணைக்கப்பட்டுள்ளதா என்று கற்பனை செய்து பாருங்கள் அல்லது 2 போர்ட் நெட்வொர்க்குடன் கூடிய சாதனத்துடன் அதிக எண்ணிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது 3 போர்ட் அல்லது 4 போர்ட் என்று கூறுவதால் அத்தகைய சமன்பாடுகளை எழுதுவது மிகவும் சிக்கலானதாகிவிடும் இதற்கு நிறைய நேரம் ஆகலாம் மற்றும் பொதுவாக பகுப்பாய்வு செய்வது கடினம் ஆகவே ஏராளமான போர்ட்கள் இருக்கும்போது வாழ்க்கையை எளிமையாக்க ஒரு பேக்கிங் உள்ளது அது சமிக்ஞை பாய்வு வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த தொகுதியில் சமிக்ஞை ஓட்ட வரைபடத்தைப் பார்ப்போம் சமிக்ஞை ஓட்டம் சிக்கலை கணிசமாகக் குறைக்கிறது குறிப்பாக நாம் இன்சிடென்ட் மற்றும் ரெப்லெக்டட் அலைகள் கருத்தில் கொள்ள இருக்கும்போது மற்றும் அத்தகைய சமிக்ஞை ஓட்ட வரைபடத்தை பகுப்பாய்வு செய்ய சில முறைகள் உள்ளன இதன் மூலம் காமா in அல்லது காமா out இன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டைக் கண்டுபிடிப்பதைக் காணலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகளைப் பயன்படுத்தி நாங்கள் இங்கு பெறப்பட்ட ரெப்லக்ஷன் கோஎஃபீஷியேன்ட் வெறுமனே சமிக்ஞை ஓட்ட வரைபடம் ஆக பயன்படுத்தவும் அதை விரைவாகக் கண்டுபிடிக்கலாம் இதை அடுத்த தொகுதியில் விவாதிப்போம்